8051 மைக்ரோகண்ட்ரோலர் தொடர்ச்சி நம்மிடம் உள்ள அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் டைமரில் என்ன மதிப்பை ஏற்ற வேண்டும் என்பதைக் கண்டுபிடிப்பது இதுவரை நாம் கண்ட உதாரணங்களின் வகைகள் நேரத்தை நாம் சில மதிப்புடன் ஏற்றினால் உற்பத்தி செய்யப்படும் தாமதம் என்ன என்பதை கணக்கிட முடியும் ஆனால் வேறு வழியில் நமக்கு இது தேவைப்படுகிறது அதாவது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கானதாக இருக்கலாம் தேவைப்படும் தாமதத்தின் அளவு அறிந்து அதற்கேற்ப நாம் டைமரைத் துவக்க வேண்டும் எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் முன்பு செய்த கணக்கீட்டை மாற்றியமைக்க வேண்டும் படிக அதிர்வெண் 11 0592 மெகாஹெர்ட்ஸைப் பெற்றுள்ளோம் விரும்பிய தாமதம் நமக்குத் தெரியும் ஆனால் இதனைக் கொண்டு TH மற்றும் TL பதிவேட்டில் என்ன மதிப்பு ஏற்றப்பட வேண்டும் என்று கண்டுபிடிக்க வேண்டும் 0592 உள்ளது இது 12 ஆல் வகுக்கப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த தாமத மதிப்பை 12 ஆல் வகுக்கவும் நமக்கு கடிகார அதிர்வெண் கிடைக்கும் இதன் விளைவாக 1 கடிகாரத்தின் தாமதம் என்பது 1 கடிகார காலம் அதாவது 1 085 மைக்ரோ விநாடி எனவே 1 085 மைக்ரோ செகண்ட் என்னும் மதிப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தாமதத்தை கொண்டு பிரிக்க பயன்படுத்தினால் n மதிப்பைப் பெறுவீர்கள் நீங்கள் n மதிப்பைப் பெற்ற பிறகு 65536 n ஐக் கழிக்கவும் எனவே நீங்கள் இந்த n ஐ 65536 இலிருந்து கழிக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் அதனை ஹெக்ஸாக மாற்ற வேண்டும் இந்த வழியில் நாம் இதைப் பெறுகிறோம் இது YYXX ஆக மாற்றப்படும் இதில் YY என்பது அதிக ஆர்டர் பைட் XX என்பது லோயர் ஆர்டர் பைட் ஆகும் TH ஐ YY உடன் ஏற்ற வேண்டும் மற்றும் TL ஐ XX உடன் ஏற்ற வேண்டும் எனவே இந்த வழியில் நாம் கணக்கிட முடியும் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸின் வர்க்க அலைகளை உருவாக்கும் ஒரு நிரலை எழுத முயற்சிக்கிறோம் பின் எண் பி 2 3 இல் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸின் வர்க்க அலையை உருவாக்க விரும்புகிறோம் பின் எண் 2 3 போன்ற விஷயங்கள் இப்போது இரண்டாம் நிலைதான் முதலில் நாம் டைமரைப் பயன்படுத்த வேண்டும் இந்த டைமரை எவ்வாறு துவக்க வேண்டும் வர்க்க அலையின் காலம் 50 ஹெர்ட்ஸில் 1 ஆகும் எனவே அது 20 மில்லி விநாடி அதிக நேரம் மற்றும் குறைந்த நேரம் இரண்டும் 10 மில்லி விநாடிகள் இங்கே அடிப்படை அனுமானம் பணிசுழற்சி 50 சதவீதம் எனவே இந்த முழு வேலையிலும் பணிசுழற்சி 50 சதவீதம் என்று கருதுகிறோம் பணிசுழற்சி 50 சதவிகிதம் இல்லை என்றால் நீங்கள் நிரலில் சில சிறிய மாற்றங்களைச் செய்து அதைச் செய்து முடிக்கலாம் இந்த நிரலை நாம் கவனித்தால் அதிக நேரம் மற்றும் குறைந்த நேரம் 50 சதவிகிதம் என்பதால் அவை ஒரே மாதிரியாக இருக்கின்றன இது 10 மில்லி விநாடிகளை உருவாக்குகிறது 10 மில்லி விநாடி 1 085 மைக்ரோ செகண்டால் வகுக்கப்படுகிறது இது நமக்கு 9216 ஐ வழங்குகிறது இந்த 65536 கழித்தல் 9216 செய்தால் 56320 ஆகும் இந்த மதிப்பைக் கொண்டு நாம் டைமரை துவக்கினால் இந்த கட்டத்தில் இருந்து இது FFFF வரை மேல்நோக்கி எண்ணத் தொடங்கும் பின்னர் அது ஓவர்ஃப்லோ ஆகும் இது இந்த பாணியில் கணக்கிடப்படுகிறது ஹெக்ஸாடெசிமலில் 56320 என்பது DC00 என்பதாகும் எனவே TL1 ஐ 00 மதிப்புடன் ஏற்ற வேண்டும் மற்றும் TH1 ஐ DCH மதிப்புடன் ஏற்ற வேண்டும் நிரல் இதுபோன்றதாக இருக்கும் முதலில் நாம் டைமர் 1 மோட் 1 ஐப் பயன்படுத்துகிறோம் அதற்காக TMOD பதிவேடு 10 என்று இருக்க வேண்டும் பின்னர் இந்த TL பதிவேடு 00 உடன் ஏற்றப்படுகிறது TH பதிவேடு DC உடன் ஏற்றப்படுகிறது அடுத்து நாம் டைமரைத் தொடங்கலாம் SETB TR 1 இது டைமரைத் தொடங்கும் மேலும் இந்த P2 3 சில மதிப்பைக் கொண்டிருக்கிறது அது குறைவாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல அதன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் அதனை மட்டுமே வெளியிடும் சிறிது நேரம் கழித்து இந்த டைமர் காலாவதியாகும் மீண்டும் JNB TF1 என்னும் அறிவுறுத்தல் இது தொடர்ந்து டைமர் இன் ஓவர்ஃப்லோ ஐ உணர்கிறது ஓவர்ஃப்லோ ஏற்படும்போது TF1 பிட் 1 க்கு சமமாக இருக்கும் அந்த வழக்கில் JNB சரிபார்த்தல் தவறாகிறது இது டைமர் 1 ஐ க்ளியர் செய்யும் அடுத்த அறிக்கைக்கு வரும் டைமர் 1 ஐ க்ளியர் செய்து பின்னர் பி 2 3 ஐ காம்ப்ளிமெண்ட் செய்யும் பின் 2 3 இல் வெளியீடு எதுவாக இருந்தாலும் அது பிட்டைக் காம்ப்ளிமெண்ட் செய்யும் எனவே அது காம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் அதாவது முன்பு 1 ஆக இருந்தால் இப்போது அது 0 ஆகிவிடும் அல்லது முன்பு 0 என்று இருந்திருந்தால் அது 1 ஆக மாறும் பின்னர் TF1 ஐ க்ளியர் செய்கிறது எனவே அந்தக் கொடி க்ளியர் செய்யப்பட்டு மீண்டும் SJMP இது இந்த நிலைக்குத் திரும்பிச் செல்லும் அங்கு அது மீண்டும் சரியான மதிப்புடன் டைமரை ஏற்றும் அதன்படி அது செயல்படும் இந்த நிரல் பி 2 3 வரியில் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸின் 50 சதவீத பணிசுழற்சி கடிகாரத்தை உருவாக்குகிறது உங்களுக்கு வேறு ஏதேனும் பணிசுழற்சி தேவைப்பட்டால் அது சற்று சிக்கலானது 80 சதவிகித பணிசுழற்சி வேண்டும் என எடுத்துக்கொண்டால் 80 சதவிகிதம் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும் 20 சதவிகிதம் நேரம் குறைவாக இருக்க வேண்டும் பின்னர் மீண்டும் 80 சதவீதம் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த நிலைமை இருந்தால் இங்கிருந்து இங்கு வரை 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் பராமரிக்கப்படும் இது 50 வினாடிகளுக்கு ஒன்று என்பதாகும் இப்போது நீங்கள் இந்த முழு பிராந்தியத்தின் தாமதத்தையும் கணக்கிட 0 8 ஐ 50 ஆல் வகுக்க வேண்டும் இந்த பிராந்தியத்தின் தாமதத்தை கணக்கிட 0 2 ஐ 50 ஆல் வகுக்க வேண்டும் இந்த டைமர்கள் தனித்தனியாக ஏற்றப்பட வேண்டும் முதலில் இந்த P2 3 ஐ தொடக்கத்தில் ஏதேனும் தன்னிச்சையான மதிப்பைக் கொண்டிருப்பதற்காக கருத முடியாது எனவே முதலில் இந்த பி 2 3 ஐ அதிகமாக்க பிட் பி 2 3 ஐ அமைக்க வேண்டும் பின்னர் அந்த டைமரைப் பயன்படுத்தி 0 8 50 என்னும் தாமதத்தை உருவாக்கலாம் எனவே அதன்படி இந்த தாமத மதிப்பை நீங்கள் கணக்கிட வேண்டும் TH 1 TL 1 ஜோடிக்கு ஏற்றப்பட வேண்டும் பின்னர் நீங்கள் அதை செய்ய வேண்டும் இந்த தாமதம் அதன் பின்னர் இந்த ஓவர்ஃப்லோ செயல்படுத்தப்பட்ட பிறகு இந்த பிட் பி 2 3 ஐ க்ளியர் செய்ய வேண்டும் இப்போது பிட் குறைவாக உள்ளது 0 2 ஆல் 50 க்கு என்று இங்கே ஒரு தாமதத்தை வைக்க வேண்டும் மீண்டும் நீங்கள் JNB சரிபார்த்தல் போன்றவைகள் செய்ய வேண்டும் இறுதியில் நீங்கள் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் எனவே அந்த வகை மாற்றம் தேவைப்படும் நீங்கள் 50 சதவிகிதம் பணிசுழற்சிக்கு பதிலாக வேறு சில பணிசுழற்சியைப் பயன்படுத்தி இதைச் செய்யலாம் என்று நினைக்கிறேன் இப்போது நாம் விவாதிக்க போவது அடுத்த மோட் குறித்து இது மோட் 0 இது இந்த டைமர் மோட் 1 இன் சில குறிப்பிட்ட பதிப்பாகும் இந்த மோட் 0 என்பது மோட் 1 ஐப் போன்றது ஆனால் ஒரே விஷயம் என்னவென்றால் இது 13 பிட் மதிப்பு இந்த 8 பிட் TH 0 பதிவேட்டிலும் மற்றும் 5 பிட்கள் TL 0 பதிவேட்டிலும் பெறப்படுகிறது எனவே TH 0 TL 1 இல் 0000 முதல் 1FFF வரை மதிப்புகளை வைத்திருக்க முடியும் இது 13 பிட் என்பதால் இவை 8 பிட் 8 பிளஸ் இது மற்றொரு 4 பிட் 12 பிட் மற்றும் இது 1 பிட் எனவே மொத்த எண்ணிக்கை 13 பிட் 13 பிட்டில் அதிகபட்ச எண்ணிக்கையாக 1FFF வரை வைத்திருக்கலாம் எண்ணிக்கை மதிப்பு 1FFF ஐ அடைந்ததும் ஓவர்ஃப்லோ ஆகிறது அதற்கு பிறகும் செல்ல விரும்பினால் அது ஓவர்ஃப்லோ ஆகிறது பின்னர் டைமர் ஓவர்ஃப்லோ ஆகும் மற்றும் TF பிட் அமைக்கப்படும் எனவே இந்த தொடக்கத்தை அமைத்துள்ளோம் இல்லையெனில் இதன் செயல்பாடு ஒன்றே எனவே அது 213 1 அதாவது 1FFFH ஆகும் தொடக்க மதிப்புகளை TH 0 TL 0 ல் அமைத்து மேலே எண்ணுவோம் டைமர் 1FFFH மதிப்பை அடையும் போது அது 0000 ஆக திரும்பி விடும் TF 0 உயர்த்தப்படும் இல்லையெனில் இந்த செயல்பாடு ஒத்ததாகும் பின்னர் மோட் 2 ஐப் பார்ப்போம் இது சுவாரஸ்யமான மோட் ஆகும் ஏனெனில் இது சில ஆட்டோ ரீலோட் வசதியைப் பெற்றுள்ளது முதலில் இது 8 பிட் டைமர் ஆகும் எனவே நீங்கள் தயாரிக்கக்கூடிய நேர தாமதம் சிறியது ஏனெனில் தாமத மதிப்புகளை 00 இருந்து FF வரை மட்டுமே ஏற்ற முடியும் அது TH பதிவேட்டில் மட்டுமே ஏற்றப்பட வேண்டும் அதாவது TH 0 பதிவேட்டில் மட்டுமே பின்னர் ஆட்டோ ரீலோட் ஆட்டோ ரீலோட் என்பது டைமர் காலாவதியாகும் போதெல்லாம் டைமர் ஓவர்ஃப்லோ ஆகிறது பின்னர் மீண்டும் TH பதிவேட்டில் இருக்கும் மதிப்பை TL பதிவேட்டில் ஏற்றப்படும் எனவே TL 0 தொடர்ந்து அதிகரிக்கப்படும் TL 0 ஓவர்ஃப்லோ ஆகி TR 0 1 ஆக மாறும் போதெல்லாம் TL 0 அதிகரிக்கப்படும் அது ஓவர்ஃப்லோ ஆகும் போது TF பிட் அமைக்கப்படும் மேலும் அதன் மதிப்பு இந்த TL பதிவேட்டில் மீண்டும் ஏற்றப்படும் முதலில் நாம் மோட் 2 ஐ தேர்வு செய்ய வேண்டும் டைமர் 0 க்கு டைமர் 0 ஐப் பொறுத்து விளக்குகிறோம் TMOD 02 என்றிருக்கும் எனவே இந்த TMOD பதிவேட்டின் மதிப்பு இப்போது இது போன்றது 0000 0010 இந்த பகுதி டைமர் 1 க்கானது இது கேட் இது சி டி ஆகும் இது உங்கள் டைமரை மீண்டும் தொடங்குவதற்கு மேலும் இந்த 2 பிட்கள் நாம் மோட் 2 க்குப் போகிறோம் என்பதை அடையாளம் காணும் பின்னர் ஆரம்ப மதிப்பை TH 0 இல் அமைக்க வேண்டும் இது அசல் மதிப்பு இந்த அசல் மதிப்பு TH 0 இல் ஏற்றப்படும் இது MOV TH0 38h என்ற அறிவுறுத்தலால் செய்யப்படுகிறது இங்கு ஆரம்ப மதிப்பை 38h ஆக ஏற்றுவோம் என்று வைத்துக்கொள்வோம் நாம் கேரி கொடியை க்ளியர் செய்ய வேண்டும் TF 0 க்ளியர் ஆனது TH0 ஐ எட்டு பிட் உடன் ஏற்றிய பின் 8051 TL0 க்கு நகலை அளிக்கிறது ஏனெனில் இது மோட் 2 ஆக இருப்பதால் TL0 TH0 இன் மதிப்பைப் பெறுகிறது அதாவது 38 h ஐப் பெறுகிறது அது தானாகவே செய்யப்படுகிறது இப்போது அது டைமரைத் தொடங்கும் நீங்கள் SETB TR0 ஐப் பயன்படுத்த வேண்டும் அது டைமரைத் தொடங்கும் இந்த டைமர் மோட் ஐ மோட் 2 க்கு அமைத்ததும் பதிவுசெய்யப்பட்ட TH 0 38 என ஏற்றப்படும் எனவே இந்த TL 0 தானாக 38 h உடன் ஏற்றப்படும் அடுத்து TR 0 பிட்டை அமைக்கவும் டைமர் தொடங்கும் எனவே இந்த டைமர் இந்த பயன்முறையில் தொடங்கும் மேலும் இது இதுபோன்று அதிகமாகிக் கொண்டே இருக்கும் TL 0 என்பது 38 39 3a 3b ஆகும் இது இப்படித்தான் போகும் சிறிது நேரம் கழித்து இது FF க்குச் செல்லும் FF ல் இருந்து அது 00 ஆக மாறும் எனவே அது FFல் இருந்து 00 ஆக மாறும் போது TF0 பிட் 1 ஆக அமைக்கப்படும் பின்னர் இந்த TL 0 தானாகவே TH0 பதிவேட்டின் மதிப்புடன் ஏற்றப்படும் எனவே TH 0 உள்ளடக்கம் இழக்கப்படவில்லை TH 0 38h ஐ வைத்திருக்கிறது இது தொடர்ந்து 38 ஐ வைத்திருக்கும் எனவே இந்த மேல்மதிப்பீட்டு செயல்முறையால் அதன் மதிப்பு பாதிக்கப்படாது TL0 ஓவர்ஃப்லோ ஆகும் போது இந்த TL0 மீண்டும் TH0 உடன் ஏற்றப்படும் இப்போது TH0 ஆக மாறும் போது ஒரு ஓவர்ஃப்லோ இருக்கும் எனவே இந்த கொடி 1 க்கு சமமாகிறது 8051 ஆட்டோ ரீலோட் மோட் க்கு செல்கிறது மற்றும் TL0 TH0 ஆகியவை 38 என்று ஏற்றப்படுகின்றன TF0 ஐ க்ளியர் செய்கிறோம் TF0 க்ளியர் செய்தவுடன் TR பிட் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருப்பதால் TR பிட் ஐ நாம் மீட்டமைக்கப்படவில்லை எனவே அந்த இடத்திலிருந்து இந்த எண்ணிக்கையை மீண்டும் எண்ணத் தொடங்குவோம் TL0 மாறும் போது நாம் TF 0 ஐ க்ளியர் செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது முக்கியம் பின்னர் நாம் அடுத்த செயல்பாட்டில் TF 0 ஐ பற்றி அறிந்து கொள்ளலாம் எனவே இது தானாக செயல்படாது TF 0 கூட க்ளியர் செய்ய வேண்டும் அது தானாக நடக்காது நாம் அதை கைமுறையாக செய்ய வேண்டும் பின்னர் நாம் செயல்முறையை நிறுத்த விரும்பும் போதெல்லாம் TR 0 பிட்டை க்ளியர் செய்வதை போல் அமைக்க வேண்டும் எனவே அது வழக்கம் போல் உள்ளது TR 0 பிட்டை க்ளியர் செய்கிறது படிக ஆஸிலேட்டர் உள்ளது கடிகார அதிர்வெண்ணை உருவாக்க 12 ஆல் வகுக்கப்படுகிறது பின்னர் அது தர்க்கரீதியாக TR 1 பிட் உடன் அண்ட் செய்யப்படுகிறது TR 1 என்பது டைமர் 1 உடன் உள்ளது TL தர்க்கரீதியாக TR 1 உடன் அண்ட் செய்யப்படுகிறது TR 1 அதிகமாக இருக்கும் போதெல்லாம் இந்த கடிகாரம் டைமரை எட்டும் பின்னர் TL 1 என்பது நம்மிடம் இருக்கும் டைமராகும் எனவே TL 1 கணக்கிடத் தொடங்கும் ஓவர்ஃப்லோ நிகழும்போது TF 1 பிட் அமைக்கப்படும் மேலும் இந்த மறுஏற்றம் TH 1 க்கும் வழங்கப்படும் TH க்கு மறுஏற்றம் அறிவுறுத்தல் வந்தவுடன் அதன்படி TH 1 ல் உள்ள 1 என்னும் மதிப்பு TL 1 மீண்டும் ஏற்றப்படும் FF இருந்து 00 ஆக மாறும் போதெல்லாம் TF உயர்ந்ததாக இருக்கும் பின்னர் இந்த TF 1 அதிகமாக இருக்கும் மேலும் இந்த மறுஏற்றமும் செய்யப்படுகிறது TF 1 பிட்டை நாம் க்ளியர் செய்கிறோம் இல்லையெனில் இது சிலவற்றை உருவாக்கக்கூடும் இது டைமரின் மற்றொரு ஓவர்ஃப்லோ என தவறாக கருதப்படலாம் அடுத்து கவுண்டர் செயல்பாட்டைப் பார்ப்போம் இந்த டைமர் செயல்பாடு மைக்ரோகண்ட்ரோலர் படிகத்திலிருந்து கடிகாரத்தை எங்கிருந்து பெறுகிது என்பதைக் கண்டோம் அது 12 ஆல் வகுக்கப்படுகிறது அது கடிகாரமாகப் பயன்படுத்தப்படுகிறது இந்த டைமர் கவுண்டர் தொகுதியை ஒரு கவுண்டராகவும் பயன்படுத்தலாம் நீங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்தப் போகிறீர்கள் டைமரை கவுண்டராகப் பயன்படுத்தும்போது 8051 க்கு வெளியே நிகழும் நிகழ்வுகளை எண்ணுவதற்கு இந்த டைமர்களைப் பயன்படுத்தலாம் இது 8051 க்கு வெளியே உள்ள ஒரு துடிப்பு ஆகும் இது TH TL பதிவேடுகளை அதிகரிக்கும் இங்கே இந்த CT பிட் 1 ஆக அமைக்கப்பட வேண்டும் இப்போது அது எண்ணிக்கை செயல்பாடு மற்றும் 8051 இல் 2 பின்கள் உள்ளன ஒன்று T 0 என்று அழைக்கப்படுகிறது மற்றொரு T 1 என அழைக்கப்படுகிறது அவை உண்மையில் 8051 இன் பின் எண் 14 மற்றும் 15 என்பதாகும் அவை போர்ட் 3 பிட் எண் 4 மற்றும் பிட் எண் 5 உடன் மல்டிபிளக்ஸ் செய்யப்பட்டுள்ளன நீங்கள் 8051 ஐ கவுண்டர் செயல்பாட்டிற்குப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதாவது எண்ணுவதற்கு பயன்படுத்த முயற்சிக்கிறீர்கள் என்றால் எளிய உள்ளீட்டு வெளியீட்டு செயல்பாட்டிற்கு போர்ட் 3 ஐப் பயன்படுத்த முடியாது இது T0 மற்றும் T1 அவை நாம் பயன்படுத்தக்கூடிய 2 டைமர்கள் எனவே இந்த பின்களை டைமர் 0 மற்றும் டைமர் 1 க்கு பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தலாம் மற்றும் அவற்றை கவுண்டர் மோட் இல் இயக்கலாம் எனவே இந்த 14 மற்றும் 15 என்பது ஆதரவு பின்களாகும் 4 இன் செயல்பாடு T0 மற்றும் டைமர் கவுண்டர் 0 வெளிப்புற உள்ளீடு மற்றும் 15 என்பது போர்ட் பின் P 3 5 இன் செயல்பாடு T1 மற்றும் இது டைமர் கவுண்டர் 1 வெளிப்புற உள்ளீடு இந்த கட்டமைப்பை ஏற்கனவே பார்த்திள்ளோம் இப்போது இதில் நாம் கண்ட ஒரே வித்தியாசம் சி டி பிட் இந்த டைமரை ஒரு கவுண்டராகப் பயன்படுத்துவதற்கு 1 ஆக அமைக்க வேண்டும் டைமர் 0 ஐ ஒரு கவுண்டராக பயன்படுத்த இந்த சி டி பிட் 1 ஆக அமைக்கப்பட வேண்டும் இது முழு திட்ட வரைபடம் நீங்கள் டைமர் செயல்பாட்டிற்குச் செல்லும் போதெல்லாம் இந்த சி டி பிட் 0 ஆக வேண்டும் எனவே இந்த சி டி பிட் 0 ஆக இருக்கும்போது இந்த சுவிட்ச் மேல்நோக்கி தொடர்பு புள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளதைப் போல படிக ஆஸிலேட்டரின் விளைவாக எந்த கடிகாரம் வந்தாலும் அது டைமரைக் கட்டுப்படுத்தப் போகிறது சி டி 1 க்கு சமமாக இருக்கும்போது இந்த சுவிட்ச் கீழ்நோக்கி தொடர்பு புள்ளியுடன் இணைக்கப்படும் போது கடிகாரம் பின் டி1 இலிருந்து வருகிறது எனவே சி டி பிட்டைப் பயன்படுத்தி அந்த கவுண்டர் மற்றும் டைமர் செயல்பாட்டை வேறுபடுத்துவ்து ஒரு பகுதி நம்மிடம் உள்ள இரண்டாவது முக்கியமான விஷயம் கேட் மற்றும் டிஆர் பிட்களின் கட்டுப்பாடு இப்போது இந்த கேட் 0 ஆக இருந்தால் அது குறுக்கீட்டைப் பொறுத்தது அல்ல அதேசமயம் கேட் 1 என்றால் இந்த கட்டத்தில் நீங்கள் பெறுவது 0 ஆகும் எனவே ஐஎன்டி பின் 0 எனில் இது இப்போது ஐஎன்டி பின் ஐ சார்ந்தது இது ஐஎன்டி பார் இது 1 ஆக இருந்தால் நீங்கள் இங்கே 1 ஐப் பெறுவீர்கள் பின்னர் இந்த தர்க்கரீதியானது இது 1 மற்றும் இந்த டிஆர் ம் 1 எனில் மட்டுமே இது கீழே இணைக்கப்படும் இது செயல்படும் இந்த புள்ளி இதனைக் கட்டுப்படுத்தும் அது 0 ஆக இருந்தால் அந்த வழக்கில் இது இந்த வரியால் கட்டுப்படுத்தப்படும் எனவே இந்த வழியில் இந்த முறை கேட் பெற்றுள்ளோம் மற்றும் டி ஆர் பிட்கள் இரண்டாவது சுவிட்சைக் கட்டுப்படுத்துவது போல் கட்டுப்படுத்துகின்றன இது முற்றிலும் தர்க்கரீதியான வரைபடம் எனவே உண்மையில் இது அதிகரிக்கப்படாமல் போகலாம் ஆனால் இது புரிந்து கொள்வதற்கான ஒரு தர்க்கரீதியான வரைபடம் இறுதியில் இந்த உள் கடிகார அதிர்வெண்ணிலிருந்து என்ன வந்தாலும் அல்லது இந்த டி1 பின் இருந்து வந்தாலும் அது கேட் மற்றும் மற்றதையும் சார்ந்துள்ளது இறுதியில் கடிகாரம் இந்த நேரத்தை அடைகிறது நிகழ்வுகள் இருக்கும்போது இது பல்ஸ் ஆக அதிகரிக்கப்படும் அல்லது அது படிக அதிர்வெண்ணாக இருக்கலாம் இந்த டைமர் அதனைப் பெற்று பின்னர் அது எண்ணிக்கையைச் செய்யத் தொடங்கும் மேலும் அது ஓவர்ஃப்லோ அடையும்போது இந்த ஓவர்ஃப்லோ பிட் அமைக்கப்படும் எனவே டைமர் கவுண்டர் தேர்வின் முழு செயல்பாடும் இதுதான் டைமர் மோட் 1 ஐப் போலவே கவுண்டர் மோட் 1 கிடைத்துள்ளது இது 16 பிட் கவுண்டர் TH 0 மற்றும் TL 0 பயன்படுத்தப்படும் எனவே TR 0 ஐ 1 ஆக அமைக்கும் போது TH 0 மற்றும் TL 0 ஆகியவை அதிகரிக்கப்படும் மேலும் வெளிப்புற துடிப்பு ஏற்படும் எனவே இந்த டிஆர் பிட் மூலம் இந்த கவுண்டர் இயக்கப்பட்ட போதெல்லாம் அதாவது இந்த டிஆர் பிட் 1 ஆக இருக்கும்போதெல்லாம் அது வெளிப்புற நிகழ்வுகளை மட்டுமே கணக்கிடும் மேலும் உங்கள் நிரலில் வெளிப்புற நிகழ்வுகளை எண்ண விரும்பவில்லை எனில் டிஆர் பிட் ஐ 0 என்று அமைக்கலாம் எனவே இது வெளிப்புற நிகழ்வை கணக்கிடாது மறுபுறம் இந்த எண்ணிக்கை மதிப்பு அதிகபட்சத்தை எட்டும் போது நாம் மோட் 1 ஐப் பயன்படுத்துகிறோம் இது 16 பிட் செயல்பாடாகும் எனவே இது அதிகபட்ச FFFFH ஐ அடையும் போது அது 0000 ஆக மாறும் அந்த விஷயத்தில் TF0 உயர்த்தப்படும் அதாவது 1 கொத்து எண்ணிக்கைகள் முடிந்துவிட்டன எனவே இந்த டைமர் அல்லது கவுண்டர் ஓவர்ஃப்லோ ஆகிறது இப்போது நாம் உருவாக்கி வரும் மென்பொருளானது ஏற்கனவே 65536 உருப்படிகளை கணக்கிட்டுள்ளது புரோகிராமர் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் மற்றும் கவுண்டர் 0 ஐ இப்போது நிறுத்த வேண்டும் பின்னர் இந்த TH 0 TL 0 இன் ஆரம்ப மதிப்பை நீங்கள் விரும்பியபடி அமைக்கலாம் அது எண்ணத் தொடங்கும் மேலும் சிறப்பு நிபந்தனையைக் ஒரு குறிகாட்டியாக காட்ட TF 0 1 க்கு சமமாக இருக்கும் ஒரு அறைக்கு வந்தவர்களின் எண்ணிக்கையை நாம் கணக்கிட விரும்பினால் ஒவ்வொரு 100 பேர் வந்த பிறகு ஒரு பார் போட வேண்டும் ஏனெனில் அது 100 பேர் நுழைந்திருப்பதை நமக்கு தெரிவிக்க நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் FFFF மைனஸ் 100 மதிப்புடன் கவுண்டரைத் தொடங்க வேண்டும் பின்னர் நாம் இப்போது தொடர வேண்டும் எனவே கவுண்டர் அந்த மதிப்பிலிருந்து உயரும் அது FFFF ஐக் கடக்கும்போது அது TF 0 பிட்டில் ஒரு ஓவர்ஃப்லோ உருவாக்கும் எனவே 100 பேர் வந்துவிட்டார்கள் என்பதற்கான அறிகுறியைப் பெறுகிறோம் எனவே இந்த வழியில் இந்த கவுண்டர்களை ஆபரேஷன் செய்ய பயன்படுத்தலாம் இது வெளிப்புற செயல்பாட்டு மோட் 1 செயல்பாட்டுடன் இருக்கும் டைமர் 0 ஆகும் இது சி டி பின் 1 ஆக அமைக்கப்பட்டுள்ளது எனவே அது ஒரு கவுண்டர் செயல்பாடு டிஆர் 0 இந்த முறை இது வெளிப்புற பின் P3 இது தர்க்கரீதியாக இங்கே முடிந்தது எனவே இது TH0 TL0 ஜோடிக்கு செல்கிறது இல்லையெனில் அது ஒன்றே இது FFFF இலிருந்து 0 க்கு செல்லும் போது அது ஓவர்ஃப்லோ ஆகிறது மேலும் இந்த TF 0 மதிப்பைப் பெறும் அடுத்து இந்த மோட் 2 கவுண்டரின் செயல்பாட்டைப் பார்ப்போம் எனவே இது மோட் 2 டைமர் செயல்பாட்டைப் போலவே ஒரு மோட் 2 ஆகும் மோட் 2 கவுண்டர் செயல்பாடு ஒரு 8 பிட் செயல்பாடாகும் மேலும் இது 00 முதல் ff வரையிலான மதிப்புகளை TH 0 இல் ஏற்ற அனுமதிக்கிறது இந்த 8 பிட் மதிப்பு எல்லாம் ஒரே மாதிரியானது ஆட்டோ ரீலோட் உள்ளது TR0 1 க்கு சமமாக இருந்தால் TL 0 அதிகரிக்கப்படும் மேலும் இந்த வெளிப்புற துடிப்பு ஏற்படும் TL 0 மதிப்பு மட்டுமே அதிகரிக்கப்படும் எனவே அது அவ்வாறு செய்யும் மீண்டும் ஓவர்ஃப்லோ ஆகும் போது TH 0 இன் மதிப்பு TL 0 இல் ஏற்றப்படும் அது அப்படியே தொடரும் இது ஒரு எடுத்துக்காட்டு கடிகார பல்ஸ் வகைகள் பின் டி1 க்கு வழங்கப்படுகின்றன என்று நாம் கருதுகிறோம் மேலும் பல்ஸ் வகைகளை எண்ணவும் TL 1 இன் நிலையை போர்ட் 2 இல் காட்டவும் கவுண்டர் 1 மோட் 2 இல் ஒரு நிரலை எழுத விரும்புகிறோம் முதல் விஷயம் என்னவென்றால் இந்த மோட் 2 கவுண்டர் 1 ஐ வைத்திருக்க விரும்புகிறோம் எனவே கவுண்டர் 1 ஐ மோட் 2 க்கு அமைக்க வேண்டும் இதுவே முதல் அறிவுறுத்தல் இது உண்மையில் அதனைச் செய்கிறது எனவே நாம் அதைப் பிரித்தால் இது கவுண்டர் 0 டைமர் 0 க்கானது இந்த கேட் பிட் 0 ஆகும் இது ஒரு கவுண்டர் செயல்பாடு எனவே சி டி 1 ஆகும் பின்னர் இது மோட் 2 ஆகும் அடுத்தது மோட் 2 ஐ அமைப்பதாகும் TH 1 ஐ 0 என்று துவக்குவோம் ஏனென்றால் எத்தனை பல்ஸ் கிடைத்தன என்பதை எண்ண விரும்புகிறோம் எனவே இதை நாம் 0 என்று துவக்குவோம் பின்னர் SETB P 3 5 T 1 பிட்டை உள்ளீட்டை உருவாக்கும் மிகவும் சுவாரஸ்யமான மற்றொரு விஷயம் 8051 விஷயத்தில் உங்களுக்கு ஒரு போர்ட் பி3 கிடைத்துள்ளது நீங்கள் அதன் மதிப்பைப் படிக்க முயற்சிக்கும்போதெல்லாம் 1 என்று எழுத வேண்டும் எனவே நீங்கள் முதலில் அங்கு 1 எழுத வேண்டும் டிரான்சிஸ்டர் மற்றும் அந்த செல் மற்றும் அந்த போர்ட் லாட்சு ஐக் கொண்ட அந்த போர்ட் ன் கட்டமைப்பே இதற்குக் காரணம் இதை நாம் நீண்ட காலத்திற்கு முன்பே பார்த்தோம் எனவே அடிப்படையில் அது செய்யப்பட வேண்டும் இந்த அறிவுறுத்தல் மிகவும் முக்கியமானது இதை நீங்கள் தவறவிட்டால் முன்பு இந்த போர்ட் 0 வேறு மதிப்பினைக் கொண்டிருந்திருக்கலாம் மேலும் அதன் மதிப்பு 0 ஐத் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கலாம் ஆகவே அந்த வரியில் சில மதிப்புகள் வந்தாலும் போர்ட் ஆல் படிக்க முடியாது எனவே இந்த SETB P3 5 மிகவும் முக்கியமானது இது டி1 ஐ உள்ளீட்டு துறைமுகமாக உள்ளமைக்கும் ஏனெனில் இந்த டி1 இப்போது மைக்ரோகண்ட்ரோலருக்கு உள்ளீடாக வரும் அதன் பிறகு பிட் டிஆர் 1 ஐ அமைக்கிறோம் டைமரைத் தொடங்குகிறோம் நீங்கள் டைமரைத் தொடங்கும்போது TH 1 ஐ ஏற்றியவுடன் இதன் மதிப்பு TL1 பதிவேட்டிலும் ஏற்றப்படுகிறது இதனை நாம் தொடர்ந்து காணலாம் இந்த வரிசையில் பல்ஸ் கள் வருகின்றன இப்போது பல்ஸ் கள் TL 1 பின் மீது வரும் மேலும் இதுபோன்ற ஒவ்வொரு பல்ஸ் லும் 1 என கணக்கிடப்படுகிறது அது தானாகவே செயலியால் செய்யப்படுகிறது எனவே ஒரு புரோகிராமராக நாம் என்ன செய்கிறோம் TL 1 இன் உள்ளடக்கத்தை A க்கு நகர்த்துவோம் பின்னர் ஏ பதிவேட்டின் உள்ளடக்கத்தை P2 க்கு நகர்த்துவோம் எனவே அந்த வழியில் T1 முனையில் வந்த பல்ஸ் களின் எண்ணிக்கையைத் தொடர்ந்து போர்ட் 2 இல் காட்டலாம் ஓவர்ஃப்லோ இருக்கிறதா என்று சரிபார்க்கிறோம் ஏனெனில் அது ff வரை மட்டுமே எண்ணப்படும் எனவே அந்த விஷயத்தில் jnb TF 1 என்பது ஓவர்ஃப்லோ இல்லாதபோது அடுத்த மதிப்பு மற்றும் புதுப்பிப்புகளைப் பெறுகிறது ஓவர்ஃப்லோ அடைந்துவிட்டால் நீங்கள் நிறுத்த வேண்டும் க்ளியர் TR1 டைமரை நிறுத்துகிறோம் ஓவர்ஃப்லோ பிட் 0 மற்றும் எஸ் நாம் மீண்டும் செயல்முறையைத் தொடங்குகிறோம் எனவே அந்த வழியில் நாம் தொடர்ந்து 00 முதல் FF வரை வரும் பல்ஸ் இன் எண்ணிக்கையைக் காண்பிக்கலாம் பின்னர் மீண்டும் 00 இருந்து FF க்கு மாறும் எனவே இந்த நிரலின் மூலம் இது தொடர்ந்து செல்லலாம் கவுண்டரில் மோட் 2 செயல்பாட்டிற்கு இது பயனுள்ளதாக இருக்கும்